இந்த விரிவுரைக்கு வரவேற்கிறேன் முந்தைய விரிவுரையில் பேர்ட் சிபிஎம் தொழில்நுட்பம் மூலம் ப்ராஜெக்ட் கேரக்டரிஸ்டிகஸ் ஆக்டிவிட்டி கேரக்டரிஸ்டிகஸ் கிரிட்டிக்கல் பாத் மற்றும் பலவற்றை பார்த்தோம் இப்போது நாம் விவாதித்ததை ஒரு நிமிடத்தில் விரைவாக மதிப்பாய்வு செய்வோம் மற்றும் இந்த முறையை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை சில எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குகிறேன் மிகவும் எளிமையான மிதமான அளவிலான நெட்வொர்க்குகளுக்கு ஒரு நிமிடம் அல்லது இரண்டு நிமிடங்களில் இதைச் செய்யலாம் இப்போது முதலில் விரைவாக மதிப்பாய்வு செய்து பின்னர் எடுத்துக்காட்டுடன் தொடங்குவோம் கடந்த சொற்பொழிவில் நாம் விவாதித்ததை மீண்டும் மறுபரிசீலனை செய்யலாம் சில எளிய முறைகளைப் பயன்படுத்தி ப்ராஜெக்ட் பராமீட்டர்ஸ் ஐ கணக்கிடலாம் நாம் முதலில் நெட்வொர்க் வழியாக ஃபார்வர்ட் பாஸ் செய்வோம் தொடங்குவதற்கு செயல்பாட்டு பெயர்கள் மற்றும் அனைத்து நடவடிக்கைகளுக்கான கால அளவுகள் மற்றும் பிணைய வடிவில் வெவ்வேறு செயல்பாடுகளுக்கு இடையிலான முன்னுரிமை ஆகியவை இருக்கும் நாம் இடதுபுற செயல்பாடு அல்லது தொடக்க செயல்பாட்டுடன் தொடங்குவோம் பின்னர் நமக்கு ஒரு ஃபார்வர்ட் பாஸ் இருக்கும் அங்கு ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் கணினி இருக்கும் இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் இயர்லியஸ்ட் பினிஷ்ம் இருக்கும் அடுத்த ஸ்டெப்பில் நாம் ஒரு பேக்வேர்ட் பாஸை செய்வோம் அங்கு கடைசிச் செயலுடன் தொடங்குவோம் மேலும் சமீபத்திய முடிவு மற்றும் சமீபத்திய தொடக்கத்தை கணக்கிடுகிறோம் மேலும் சமீபத்திய முடிவுக்கும் சமீபத்திய தொடக்கத்திற்கும் உள்ள வித்தியாசமான பிளோட் ஐ கணக்கிடுவோம் மேலும் கிரிட்டிக்கல் பாத் ஐ அடையாளம் காண்போம் 0 பிளோட் நேரத்தைக் கொண்ட அனைத்து செயல்பாடுகளையும் கண்டுபிடிப்போம் மேலும் பிளோட் நேரம் 0 இருக்கும் நெட்வொர்க்கின் வழியாக ஒரு கிரிட்டிக்கல் பாத்தை நாம் கண்டுபிடிப்போம் அதை சிவப்பு நிறத்தில் குறிப்போம் மேலும் கிரிட்டிக்கல் பாத் என்று அழைப்போம் இவை ப்ராஜெக்ட் மேனேஜர் க்கு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தவை ஃபார்வர்ட் பாஸ் ஐ நாம் தொடக்கத்திலிருந்தோ அல்லது தொடக்கப் பணியிலிருந்தோ 0 ஆம் நாள் தொடங்கி பின்னர் முன்னோக்கிச் செயல்படுகிறோம் தொடக்க தேதியை முந்தைய பணிக்கான லேட்டஸ்ட் பினிஷ் தேதியாக அமைப்போம் மேலும் ஒன்றுக்கு மேற்பட்ட முந்தைய செயல்பாடு இருந்தால் இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் நேரத்தை எடுப்போம் முந்தைய ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகள் இருந்தால் இயார்லியஸ்ட் ஸ்டார்ட் என்பது இந்த லேட்டஸ்ட்ன் லேட்டர் 10 என எடுத்துக் கொள்ளப்படும் எனவே இயார்லியஸ்ட் ஸ்டார்ட் ஐ நாம் லேட்டஸ்ட் பினிஷ் ஆக அமைப்போம் பின்னர் பணிக்கு இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் கண்டறிந்து அந்த குறிப்பிட்ட பணிக்கான இயர்லியஸ்ட் பினிஷ் ஐ பெறுவதற்கான கால அளவை கூட்டலாம் மேலும் நாம் செய்தவுடன் பேக்வாட் பாஸ் ஐ எடுக்கலாம் கடைசி பணியைத் தொடங்கிய உடன் லேட்டஸ்ட் கம்பிலேஷன் நேரத்தை கண்டுபிடிப்போம் இது சக்சசர்இன் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் நேரத்திற்கு சமமாகும் G இன் லேட்டஸ்ட் கம்பிலேஷன் நேரம் Z இன் நேரத்துக்கு சமம் உதாரணத்தை எடுத்துக் கொள்ளும்போது இது ஒரு மிக எளிய வழி ஆகும் மேலும் ஒரு சிறிய எண்கணிதம் ஆகும் ஒரு நோட் க்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சக்சஸர் இருந்தால் இந்த கேஸ் இல் லேட்டஸ்ட் கம்பிலேஷன் நேரம் ஆனது 2 சக்சசர்களின் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் நேரத்தின் குறைவான நேரத்திற்கு சமமாகும் இதில் தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இப்போது ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் இங்கே எங்களிடம் ஒரு ப்ராஜெக்ட் உள்ளது அதில் பல நடவடிக்கைகள் உள்ளன அவை அடையாளம் காணப்பட்டுள்ளன அவை ஹார்டுவேர் தேர்வு கணினி கான்பீகரேஷன் வன்பொருள் நிறுவல் டேட்டா மைகிரேஷன் வரைவு அலுவலக நடைமுறைகள் பணியாளர்களை நியமித்தல் பயனர் பயிற்சி மற்றும் நிறுவுதல் மற்றும் சோதனை செய்தல் ஆகும் நமது பணி நெட்வொர்க்கில் இந்த நிலைகள் மற்றும் செயல்பாட்டு முனைகளை எழுதுவது கடினமாக இருக்கும் எனவே நாம் A B C D E F G H என்ற லேபிளை பயன்படுத்துகிறோம் மேலும் இங்கு குறிப்பிடப்பட்ட காலமானது இது ஒவ்வொரு பணியின் மதிப்பிடப்பட்ட காலமாகும் இவை நமக்கு நன்கு அறிந்த நிர்ணயிக்கப்பட்ட காலமாகும் ஆகும் ஆனால் புரோபாபிலிஸ்டிக் எஸ்டிமேட்ஸ்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பின்னர் பார்ப்போம் பிரசிடன்ஸ் ம் அடையாளம் காணப்படுகிறது A B க்கு பிரசிடன்ஸ் இல்லை மற்றும் C A க்கு பிரசிடன்ஸ் உள்ளது இதை நாம் வரைந்தால் A க்கு பிரசிடன்ஸ் இல்லை B க்கு பிரசிடன்ஸ் இல்லை நாம் அதை அப்படியே வரைகிறோம் C A க்கு பிரசிடன்ஸ் உள்ளது ஆகவே நாம் C ஐ வரைந்து பிரசிடன்ஸ் ஐ காட்ட A மற்றும் C க்கு இடையில் ஒரு அம்புக்குறியை வரைகிறோம் மேலும் D B க்கு பிரசிடன்ஸ் உள்ளது ஆகவே நாம் B மற்றும் D க்கு இடையில் ஒரு அம்புக்குறியை வரைய வேண்டும் B என்பது D க்கு முந்தைய செயல்பாடு எனவே B ஐ முடிக்கும் வரை D ஐ ஆரம்பிக்க முடியாது என்பதைக் காட்டுகிறது மேலும் எங்களிடம் ஒரே ஒரு தொடக்க நோட் மட்டுமே இருக்க வேண்டும் அது நாள் 0 ஆக இருக்கும் நாம் இங்கே தொடக்க நோட் என்று எழுதுவோம் நம்மிடம் A மற்றும் B என்ற இரண்டு தொடக்க நோட் கள் இருக்க முடியாது எனவே A மற்றும் B க்கு எந்தவிதமான சார்பு நிலை இல்லாவிட்டாலும் நீங்கள் ஒரு தொடக்க நோட் ஐ வரையலாம் இங்கு ஒரு தொடக்க நோட் வேண்டும் பின்னர் E க்கு நாம் பிரசிடன்ஸ் ஆக B ஐ வைத்திருப்போம் எனவே நாம் இங்கே E ஐ வரைவோம் இந்த B க்கு பிரசிடன்ஸ் இருக்கும் பின்னர் நமக்கு F இருக்கும் அதற்கு எந்த பிரசிடன்ஸ் ம் இல்லை எனவே S அதன் பிரசிடன்ஸ் ஆக இருக்கும் பின்னர் G க்கு E மற்றும் F இரண்டும் பிரசிடன்ஸ் எனவே நாம் இங்கே G ஐ வரைவோம் அதற்கு E மற்றும் F இரண்டும் பிரசிடன்ஸ் பின்னர் H ற்கு C மற்றும் D ஆகியவை பிரசிடன்ஸ் H ற்கு C மற்றும் D ஆகியவை பிரசிடன்ஸ் ஆக இருப்பதால் நீங்கள் அதை நேர்த்தியாக வரையலாம் ஏனென்றால் இங்கே அம்புகள் வெட்டும்போது பொதுவாக அது இருக்கக்கூடாது மேலும் H மற்றும் G என இரண்டு முடிவு நோட் கள் உள்ளன நாம் மற்றொரு சக்சசர் நோட் E ஐ வைப்போம் இப்போது பார்வேர்ட் பாஸ் மற்றும் பேக்வேர்ட் பாஸ் ஆகியவற்றைப் பயன்படுத்துவோம் இப்பொழுது முந்தைய ஸ்லைடில் வரையப்பட்ட ஒன்றை மீண்டும் வரைந்தால் இது நமக்கு இப்படி இருக்கும் நடவடிக்கைகளின் பெயர்களையும் நான் இங்கு எழுதியுள்ளேன் ஆனால் அது தேவையில்லை A B C D etc என எழுதினால் போதுமானது எனவே A B மற்றும் F இவை தொடக்க நோட் ன் சக்சசர் நோட் தொடக்க மற்றும் ஃபினிஷ் நோட் கள் டம்மி நோட் கள் ஆகும் நேரம் 0 தொடக்க பணியின் தொடக்க தேதி நாள் 0 ஆகும் பின்னர் A 6 வாரங்கள் B 4 வாரங்கள் எடுக்கும் F எடுக்கும் வாரங்கள் 10 கொடுக்கப்பட்ட அட்டவணையில் இருந்து நாம் பெறக்கூடிய ஒவ்வொரு பணிக்கும் பணியின் பெயரையும் கால அளவையும் எழுதுகிறோம் இப்போது ஃபார்வர்ட் பாஸைப் பயன்படுத்துவோம் ஃபார்வர்ட் பாஸில் தொடக்க பணி 0 ஆம் நாள் நிறைவடைகிறது எனவே இது நாள் 0 இல் தொடங்கலாம் நாம் இங்கே 0 ஐ போடுவோம் பின்னர் இது 6 ஆக இருக்கும் இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் 0 இயர்லியஸ்ட் பினிஷ் நேரம் 6 ஆகும் இதேபோல் இது இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் 0 இது நாள் 0 அல்லது நாள் 1 இன் தொடக்கமாகும் மேலும் 0 ஐ இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் தேதியாக இங்கு வைக்கிறோம் ஏனெனில் இது நாள் 0 ஐ நிறைவு செய்துள்ளது பின்னர் 6 ஐ கூட்டுகிறோம் இங்கே 6 ஐ போடுவோம் இங்கே 4 ஐ போடுவோம் மற்றும் இங்கே 10 ஐ போடுவோம் எனவே இந்த 3 பணிகள் A B மற்றும் F ஐ நாம் இங்கு செய்துள்ளோம் ஃபார்வர்ட் பாஸில் முதலில் இதன் நிறைவு நேரம் 0 0 0 ஆகும் மேலும் இங்கே எளிய எண்கணிதம் மூலம் கால அளவை 6 உடன் கூட்டி 6 4 மற்றும் 10 ஐ வைக்கவும் அடுத்த ஸ்டெப்பில் சக்சசர் ஐ பார்ப்போம் C என்பது A இன் சக்சசர் மற்றும் அதைக் குறிக்கும் 6 ஐ இங்கே போடுகிறோம் பணி A இன் இயர்லியஸ்ட் பினிஷ் டைம் 6 ஆகும் ஆகையால் 6 என்பது பணி C இன் இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் பின்னர்இது 3 வாரங்கள் எடுக்கும் இங்கு இயர்லியஸ்ட் கம்பிளீஷன் நேரம் ஆக 9 ஐ இங்கு வைக்கிறோம் பணி D க்கு இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் 4 ஆகவும் இயர்லியஸ்ட் பினிஷ் டைம் 8 ஆகவும் பணி E க்கு இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் 4 ஆகவும் இயர்லியஸ்ட் பினிஷ் டைம் 7 ஆகவும் இருக்கும் இப்போது இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் 6 கம்பிளீஷன் டைம் 9 கூட்டினால் 6 பிளஸ் 3 என்பது 9 மற்றும் இங்கே இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் 4 இயர்லியஸ்ட் கம்பிளீஷன் டைம் 8 ஆகும் மேலும் இங்கே இயர்லியஸ்ட் ஸ்டார்ட்டைம் 4 மற்றும் இயர்லியஸ்ட் கம்பிளீஷன் டைம் 7 அடுத்த ஸ்டெப்பில் H க்காக கணக்கிடுவோம் ஆனால் H க்கு இரண்டு சக்சசர்கள் D மற்றும் C இருப்பதைக் காண்க H தொடங்குவதற்கு இரண்டு சக்சசர் களும் முடிக்க பட வேண்டும் 8 வது நாளின் முடிவில் D முடிந்தாலும் H 8 ஆம் நாள் தொடங்க முடியாது இது 9 ஆம் நாள் தொடங்கும் 9 ஆம் நாள் தொடங்க வேண்டும் இப்போது G க்கு இரண்டு சக்சசர்கள் உள்ளன அவை F மற்றும் E ஆகும் மேலும் E 7 இல் நிறைவடைந்தாலும் அது 7 இல் தொடங்க முடியாது அது 10 இல் தொடங்க வேண்டும் நாம் இங்கு 9 மற்றும் 10 ஐ போடுவோம் இது 11 ஆகிறது மறுபடியும் இது 13 ஆகிறது ஆகவே நான் அவ்வாறு செய்துள்ளேன் அதுவே பார்வர்டு பாஸின் முடிவு அனைத்து இயர்லியஸ்ட்ஸ்டார்ட் டைம்மும் இயர்லியஸ்ட் பினிஷ் டைம்மும் அனைத்தும் பணிகளில் குறிக்கப்பட்டுள்ளன இப்போது பேக்வேர்ட் பாஸைத் தொடங்குவோம் அங்கு அனைத்து பணிகளுக்கும் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் லேட்டஸ்ட் பினிஷ் டைம் ஐ முடிப்போம் நாம் பினிஷ் நோட் லிருந்து தொடங்குவோம் இயர்லியஸ்ட் பினிஷ் டைம் 13 ஆகும் ஆனால் இவை இரண்டும் முடிக்க வேண்டும்இயர்லியஸ்ட்ப பினிஷ் டைம் கூட 13 ஆகும் ஏனெனில் இரண்டையும் முடிக்க வேண்டும் எனவே லாஸ்ட் நோட் இன் இயர்லியஸ்ட் பினிஷ் டைம் அதன் லேட்டஸ்ட் பினிஷ் டைம் க்கு சமமாக 13 ஆக இருக்கும் மேலும் நாம் கடைசி செயல்பாட்டிற்கான பேக்வேர்ட் பாஸைத் தொடங்குவோம் லேட்டஸ்ட் பினிஷ் டைம் ஐ இயர்லியஸ்ட் பினிஷ் டைம் ஆக நான் குறிப்பிடுவேன் பின்னர் நாம் பின்னோக்கி வேலை செய்கிறோம் ஒரு பணிக்கான லேட்டஸ்ட் பினிஷ் டைம் பின்வரும் பணியின் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆக இருக்கும் மேலும் ஒன்றுக்கு மேற்பட்ட பின்வரும் செயல்பாடுகளில் நாம் இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஐ எடுத்துக்கொள்வோம் மேலும் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் நேரத்திலிருந்து லேட்டஸ்ட் பினிஷ் நேரத்தை கழிப்பதன் மூலம் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் நேரத்தை கணக்கிடுவோம் இப்போது பேக்வேர்ட் பாஸைத் தொடங்குவோம் இது இங்கே 13 ஆகும் அதாவது இவை இரண்டும் 13 ஆல் முடிக்கப்பட வேண்டும் அவைகளுக்கு ஒற்றை சக்சசர் உள்ளது எனவே விஷயம் மிகவும் எளிதானது நான் இங்கே 13 மற்றும் 13 ஐ எழுதுகிறோம் பின்னர் கால அளவு 2 வாரங்கள் மற்றும் 13 இலிருந்து நாம் இங்கு 10 ஆக பெற வேண்டும் மேலும் இங்கே இது 11 ஆக இருக்க வேண்டும் மேலும் 2 இங்கிருந்து கழிக்க வேண்டும் இங்கே 11 ஐப் பெறுகிறோம் 13 இலிருந்து 10 ஐ இங்கே பெறுகிறோம் இப்போது நாம் கணக்கிடும் அடுத்த விஷயம் ஸ்லாக் டைம் இது இயர்லியஸ்ட் பினிஷ் மற்றும் லேட்டஸ்ட் பினிஷ் ஆகியவற்றுக்கு இடையேயான வித்தியாசமாகும் மன்னிக்கவும் லேட்டஸ்ட் பினிஷ் என்பது இயர்லியஸ்ட்பினிஷ் அல்லது லேட்டஸ்ட் ஸ்டார்ட் மைனஸ் இயர்லியஸ்ட்ஸ்டார்ட் இரண்டும் 2 ஐ வழங்கும் எனவே நாம் இங்கே 2 ஐ வைக்கிறோம் 0 இங்கே வைக்கிறோம் இப்போது இவற்றிற்கான கணினியை அனுமதிப்போம் இப்போது இது ஒரு ஒற்றை சக்சசர் ஐக் கொண்டுள்ளது இது 9 மன்னிக்கவும் 11 இல் நிறைவடைகிறது ஆகவே லேட்டஸ்ட் ஆனது11 ஆல் முடிக்கப்பட வேண்டும் இதேபோல் இதற்கும் இது 10 ஆகவும் இங்கு 10 இருக்க வேண்டும் எனவே 11 மற்றும் 10 ஐ நாம் இங்கு எழுதியுள்ளோம் பின்னர் 3 ஐ இங்கிருந்து கழித்து 7 கிடைக்கிறது மற்றும் 7 மைனஸ் 4 அல்லது 10 மைனஸ் 7 என்பது 3 மற்றும் இதேபோல் இங்கே 11 மைனஸ் 4 ஆனது 7 மற்றும் இங்கே 11 மைனஸ் 3 ஆனது 8 மற்றும் 8 மைனஸ் 6 ஆனது 2 இதற்கான அடுத்த ஸ்டெபில் இது எளிதானது இந்த F க்கு அடுத்தடுத்த பணி G மற்றும் G இன் இயர்லியஸ்ட்ஸ்டார்ட் மன்னிக்கவும் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் நேரம் 10 ஆகும் எனவே இது 10 ஆல் முடிக்க வேண்டும் மேலும் 10 ஐ இங்கே போட வேண்டும் ஆனால் B என்றால் என்ன B க்கு இங்கே இரண்டு பணிகள் உள்ளன இங்கு சக்சசர் D மற்றும் E ஆனால் இந்த இரண்டிற்கும் இது 7 ஆக உள்ளது எனவே 7 ஐ இங்கே போடலாம் இதற்காக A இன் சக்சசர் ஆக C ஐ வைத்திருக்கிறோம் C என்பது A இன் சக்சசர் மற்றும் இதன் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் 8 எனவே A க்கான லேட்டஸ்ட் பினிஷ் டைம் ஆக 8 ஐ வைப்போம் இங்கே ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கிறது அதனால்தான் 7 ஐ இங்கே போடுகிறோம் ஒன்று 8 ஆகவும் ஒன்று 7 ஆகவும் இருந்திருந்தால் இங்கே 7 ஐ போட வேண்டும் ஒன்று 8 மற்றும் 6 ஆக இருந்திருந்தால் நாங்கள் இங்கே 6 ஐ போட வேண்டும் பின்னர் 7 மைனஸ் 4 என்பது 3 ஆகவும் 3 மைனஸ் 0 என்பது 3 ஸ்லாக் டைம் ஆகவும் இருக்கும் இதேபோல் இங்கே 10 மைனஸ் 10 என்பது 0 மற்றும் 0 மைனஸ் 0 என்பது 0 0 ஸ்லாக் டைம் மற்றும் இதேபோல் 8 மைனஸ் 6 என்பது 2 ஆகும் நாம் இங்கே 2 ஐ எழுதுகிறோம் பின்னர் ஸ்லாக் டைம் 2 கழித்தல் 0 என்பது 2 அது இங்கே வைக்கப்படுகிறது மேலும் இங்கே எங்களுக்கு அனைத்து பணி கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடைத்துள்ளது நாங்கள் பேக்வேர்ட் பாஸைத் பார்த்து முடித்துள்ளோம் அடுத்த பணி க்ரிட்டிக்கல் பாத் ஐ அடையாளம் காண்பது ஸ்லாக் டைம் 0 உள்ள அனைத்து பணிகளையும் கண்டுபிடிப்போம் இங்கே F இன் ஸ்லாக் டைம் 0 ஐக் கொண்டிருப்பதைக் காண்கிறோம் மேலும் G இன் ஸ்லாக் டைம் 0 ஐக் கொண்டுள்ளது எனவே இந்த பாதையை க்ரிட்டிக்கல் பாத் ஆக சுட்டிக்காட்டுகிறோம் மேலும் சிவப்பு நிறத்தைப் பயன்படுத்தி அதை வரைவோம் சிவப்பு நிறத்தைப் பயன்படுத்தி அதை வரைந்தோம் எனவே இது க்ரிட்டிக்கல் பாத் நாம் அனைத்து ஆக்டிவிட்டி கேரக்டரிஸ்டிகஸ் களையும் கண்டறிந்தவுடன் க்ரிட்டிக்கல் பாத் ஐ அடையாளம் காண்பது மிகவும் எளிமையானது மேலும் அனைத்து பணி பராமீட்டர்ஸ் களையும் அட்டவணையின் வடிவத்தில் எழுதலாம் இந்த அட்டவணையை நாம் முடிக்க முடியும் எங்களிடம் A B C D E F G என்ற பணிகள் உள்ளது இயர்லியஸ்ட்ஸ்டார்ட் டைம் காலம் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் latest start time லேட்டஸ்ட் பிளோட் டைம் மன்னிக்கவும் லேட்டஸ்ட் பினிஷ் டைம் மற்றும் பிளோட் டைம் நாம் ஒரு அட்டவணையின் வடிவத்தில் கூட இதை எழுதலாம் வரைபடத்திலிருந்து நகலெடுப்போம் சில நேரங்களில் இந்த பிரதிநிதித்துவம் ப்ராஜெக்ட் மேனேஜர்க்கும் பயனுள்ளதாக இருக்கும் இங்குள்ள முக்கியமான செயல்பாடுகள் F மற்றும் G செயல்பாடு ஆகும் இது நெட்வொர்க் வழியாக அதன் பாதையை பூஜ்ஜிய பிளோட் கண்டதால் க்ரிட்டிக்கல் பாத் ப்ராஜக்ட் மேனேஜர் முக்கியமான நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் ஏனெனில் ஒரு முக்கியமான செயல்பாட்டில் எந்த தாமதமும் முழு திட்டத்தையும் தாமதப்படுத்தும் ஆனால் ஆர்வத்தினால் சில கேள்விகள் ஒன்று ஒரு திட்டத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட க்ரிட்டிக்கல் பாதைகள் இருக்க முடியுமா நாங்கள் விவாதித்த ஒரு எடுத்துக்காட்டு எங்களுக்கு ஒரே ஒரு பாதை மட்டுமே இருந்தது அது ஸ்லாக் டைம் ஒரு பாதையில் 0 ஆக இருந்தது அதை ஒரு க்ரிட்டிக்கல் பாத் ஆக நாங்கள் அடையாளம் கண்டோம் ஆனால் அவ்வாறு இருக்கலாம் குறிப்பாக பெரிய பணி நெட்வொர்க்குகளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட க்ரிட்டிக்கல் பாத் உள்ளன ஒன்றுக்கு மேற்பட்ட க்ரிட்டிக்கல் பாத் கள் மற்றும் ஒவ்வொரு பாதையிலும் நடவடிக்கைகளுக்கு கிடைக்கும் ஸ்லாக் டைம் 0 ஆக இருக்கக்கூடும் ஆனால் அது சாத்தியமா பணி நெட்வொர்க்கிற்கு க்ரிட்டிக்கல் பாத் இல்லையா அங்கு நாம் கணக்கிட்ட விதம் ஒரு க்ரிட்டிக்கல் பாத் பேக்வேர்ட் பாஸைத் மற்றும் பார்டக்வேர்ட் பாஸ் இருக்க வேண்டும் ஆனால் நிறைவு நேரமும் முன் வரையறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் கடைசி பணி லேட்டஸ்ட் பினிஷ் டைம் முன் வரையறுக்கப்பட்டுள்ளது இது பார்டக்வேர்ட் பாஸ் மூலம் கணக்கிடப்படவில்லை மேலும் நாம் எந்தவொரு க்ரிட்டிக்கல் பாத்யையும் கொண்டிருக்க முடியாது எல்லா பணிகளுக்கும் சிறிது நேரம் அல்லது வேறு நேரம் இருக்கலாம் ஆனால் சப் கிரிட்டிகல் பாதைகளைப் பற்றி என்ன 0 ஸ்லாக் டைம் க் கொண்ட அனைத்து பணிகள் அல்லது செயல்பாடுகளை நாங்கள் கண்டறிந்தோம் அந்த பணிகளுக்கு ப்ராஜக்ட் மேனேஜர் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கூறினோம் ஆனால் அனைத்து பணிகளும் க்ரிட்டிக்கல் பாத் ஐ தவிர வேறு என்னவென்றால் அனைத்து பணிகளும் 10 7 முதலியவற்றின் ஸ்லாக் டைம் ஐ போன்றவை ஆனால் ஒரு பணி 1 ஸ்லாக் டைம் ஐ கொண்டுள்ளது இது 0 அல்ல ஆனால் 0 ஐ விட சற்று அதிகமாகும் எனவே அந்த பணிகள் துணைக்குரியவை அதாவது அந்த பணிகளில் எங்களுக்கு அதிக லாக்ஸ்சிட்டி அல்லது அதிக பிளக்சிபிளிட்டி இல்லை ப்ராஜக்ட் மேனேஜர் ம் துணைக்குழு பாதைகளை கருத்தில் கொள்ள வேண்டும் அங்கு செயல்பாடு சரியாக 0 பிளக்சிபிளிட்டி 0 ஸ்லாக் டைம் இல்லை என்றாலும் கூட அவை அதிகம் இல்லை ஆனால் கிடைக்கும் ஸ்லாக் டைம் மிகவும் குறைவு குறிப்பாக பெரிய திட்டங்களுக்கு துணைக்குழு பாதைகளை அடையாளம் காண்பது அவசியமாக இருக்கலாம் அங்கு ஸ்லாக் டைம் பாதைக்கு 0 இல்லை என்றாலும் ஆனால் அது மிகச் சிறிய எண்ணிக்கையாக இருக்கலாம் இங்கே சில பயிற்சிகள் உள்ளன தயவுசெய்து இதை முயற்சிக்கவும் பணி நெட்வொர்க்கை வரையவும் பின்னர் ப்ராஜெக்ட் கேரக்டரிஸ்டிகஸ் அடையாளம் காண PERT CPM முறையைப் பயன்படுத்தவும் மற்றொரு பயிற்சி உள்ளது ஆக்டிவிட்டி நேம் ஆக்டிவிட்டி லேபிள் ஆக்டிவிட்டி இன் பிரீடெஸஸர் மற்றும் டுரேஷன் தயவுசெய்து இதை முயற்சிக்கவும் க்ரிட்டிக்கல் பாத் ஐ அடையாளம் காணவும் நாங்கள் உருவாக்கிய உதாரணத்தைப் பார்க்காவிட்டால் அது மிகவும் எளிது நீங்கள் ஃபார்வேர்டு பாஸைப் பயன்படுத்த வேண்டும் இயர்லியஸ்ட்ஸ்டார்ட் நேரம் மற்றும் நிறைவு நேரங்களை அடையாளம் காணவும் பின்னர் பேக்வேர்ட் பாஸைத் தொடங்கவும் மேலும் உங்களிடம் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் நேரம் மற்றும் பினிஷ் நேரம் இருக்கும் பின்னர் ஸ்லாக் டைம் ஐ கணக்கிடுங்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் க்ரிட்டிக்கல் பாத் ஐ அடையாளம் காணலாம் நாம் இந்த விரிவுரையின் முடிவில் கிட்டத்தட்ட இருக்கிறோம் நாம் இங்கே நிறுத்திவிட்டு அடுத்த விரிவுரையிலிருந்து தொடருவோம்